ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான தெளிவு குறியீட்டை மதிப்பிடுவதற்கும் தெளிவான வெகுஜன குறியீட்டிற்கான ஃபோரியர் தொடர் வளைவு பொருத்தம் மாதிரியின் குணகங்களை மதிப்பிடுவதற்கும் நீராவி உள்ளடக்கத்திற்கும் மதிப்பிடுவதற்கும் இப்போது சில ஸ்கிரிப்ட்களை ஆக்டேவில் எழுதுவோம் பின்னர் இவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதையும் பார்ப்போம் வளிமண்டல வளிமண்டல விளைவுகளின் முன்னிலையில் சாய்ந்த சற்றே சேகரிப்பாளரின் ஆற்றல் சம்பவத்தை மதிப்பிடுவதற்காக தெளிவு குறியீட்டின் மதிப்பிடப்பட்ட மதிப்புகள் இந்த கோப்புறையில் சில கோப்புகள் உள்ளன முந்தைய விவாதத்தில் errad m earrdB m ealier ஐ ஏற்கனவே பார்த்தோம் என்னிடம் kt India m wv India m மற்றும் hat estimate m ஆகிய மூன்று கோப்புகள் உள்ளன எனவே kt India m என்பது ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பாகும் இது kt க்கான ஃபோரியர் தொடர் வளைவு பொருத்தம் மாதிரியின் குணகங்களை உங்களுக்கு வழங்கும் மற்றும் wv India m வளிமண்டலத்தில் உள்ள நீராவி உள்ளடக்கத்திற்கான ஃபோரியர் தொடர் வளைவு பொருத்தம் மாதிரிக்கான குணகங்களை வழங்கும் வளிமண்டல விளைவுகளுடன் சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் ஆற்றல் சம்பவத்தை மதிப்பிடுவதற்கு தொப்பி மதிப்பீட்டு ஸ்கிரிப்ட் கோப்பைப் பயன்படுத்துவோம் எனவே முதலில் தெளிவு குறியீட்டு ஸ்கிரிப்ட் கோப்பை திறக்கிறேன் மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த மாதிரியைப் படிக்கலாம் எழுத்துருவின் அளவை அதிகரிக்கலாம் சரி எனவே இது நாம் ஏற்கனவே விவாதித்த மாதிரி Kt மாதிரி ஒரு ஃபோரியர் தொடர் மாதிரி என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் in இல் மூன்றாவது ஹார்மோனிக் வரை சென்றுள்ளோம் இந்த குணகங்களை நாம் மதிப்பிட வேண்டும் மேலும் x இன் இரண்டாவது சக்தி மற்றும் நீர் நீராவி தற்போதைய உள்ளடக்கத்தின் இரண்டாவது சக்தி வரை பயன்படுத்தினோம் நீராவி மற்றொரு ஃபோரியர் தொடர் வளைவிலிருந்து காணப்படுகிறது நாங்கள் விரைவில் அதற்குச் செல்வோம் அது wv Indian m ஸ்கிரிப்ட் கோப்பில் உள்ளது சரி எனவே உள்ளீடுகள் என்ன தரவு இது போன்றது இங்கே கொடுக்கப்பட்ட அட்சரேகை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அட்சரேகைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நாள் எண்களுக்கு எங்களிடம் kt மதிப்பு உள்ளது அளவிடப்பட்ட kt மதிப்பு இது அடிப்படையில் H0 கணக்கிடப்பட்ட Ha இன் விகிதமாகும் இப்போது இது நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்ட சுமார் பன்னிரண்டு இடங்களுக்கு செய்யப்படுகிறது மேலும் நீங்கள் இங்குள்ள பன்னிரண்டு இடங்களின் அட்சரேகைகளை சரிபார்த்து இந்திய வரைபடத்தில் சரிபார்க்கலாம் எனவே அந்த குணகங்கள் இந்த மாதிரி வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ளன இந்த G தான் மதிப்பிடப்பட்ட ஒன்றாகும் இது wv India m ஐப் பயன்படுத்தி மதிப்பிடப்படுகிறது இது kt India m இலிருந்து பெறப்பட்டது நாங்கள் அதை ஒரு முறை பயன்படுத்துகிறோம் அதை நாம் பயன்படுத்தும்போது மட்டுமே பயன்படுத்துகிறோம் உள்ளீட்டுத் தரவில் சேர்க்க புதிய தரவு அல்லது இன்னும் பல இடங்கள் உள்ளன எனவே அந்தத் தரவைப் பயன்படுத்தி நீர் நீராவி உள்ளடக்கத்தைப் பெறலாம் பின்னர் தெளிவு குறியீட்டின் எஃப்எக்ஸ் சமன்பாட்டில் மதிப்பிடப்பட்ட நீர் நீராவி உள்ளடக்கத்தை 1 ஆக பயன்படுத்தலாம் 1 x x2 W2 பின்னர் kt மதிப்பீட்டு சமன்பாட்டிலிருந்து kt மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் Rd சாய்ந்த காரணி Hot H0 ஐக் கண்டுபிடி பின்னர் kd இது அடிப்படையில் Hd Ha பரவக்கூடிய கதிர்வீச்சு காரணி இது தோராயமாக 1 1 132 kte rtஆல் வழங்கப்படுகிறது rt ஒட்டுமொத்த சாய்வு காரணி இந்த உறவின் மூலம் நாம் முன்னர் விவாதித்தோம் இருந்து அங்கு இந்த 2hat direct உள்ளது இது பரவல் மற்றும் பிரதிபலித்த கதிர்வீச்சு இல்லாமல் உள்ளது மற்றொன்று Hat ஆகும் இது சாய்ந்த மேற்பரப்புகளை பாதிக்கும் பரவலான மற்றும் பிரதிபலித்த கதிர்வீச்சு உள்ளிட்ட வளிமண்டல விளைவுகளுடன் உள்ளது இவை நாம் பயன்படுத்திய சூத்திரங்கள் இதை நாங்கள் இயக்குவோம் பின்னர் நமக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்று பார்ப்போம் எனவே மீண்டும் ஆக்டேவுக்குச் சென்று பணியிடத்தை அழிக்க நான் இப்போது Hat est மதிப்பீட்டை செயல்படுத்துவேன் எனவே இந்த முடிவைப் பெறுவதை இங்கே காண்க இந்த நீலக்கோடு ஒரு கிடைமட்ட தட்டையான தட்டில் வளிமண்டல விளைவுகள் இல்லாமல் ஒரு நாளைக்கு மீட்டர் சதுரத்திற்கு H0 கிலோவாட் மணி ஆகும் இந்த பசுமைக் கோடு வளிமண்டல விளைவுகளுடன் தட்டையான பிளேட் சேகரிப்பாளராக சாய்ந்திருக்கிறது எனவே இது உண்மையில் வளிமண்டல விளைவுகள் இல்லாத ஒன்றிலிருந்து மிகவும் குறிப்பிடத்தக்க அளவில் ஈர்க்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது அடிப்படையில் தெளிவான குறியீட்டின் காரணமாகும் இப்போது பெங்களூருக்கு 80 சுற்றி மார்ச் 21 பிராந்தியமாக இருக்கும் தெளிவான வானத்தையும் மிகவும் தீவிரமான கதிர்வீச்சையும் காண்கிறோம் கதிர்வீச்சின் தீவிரம் இங்கே குறைகிறது நீங்கள் நிறைய மேகங்களைக் காண்பீர்கள் ஏனென்றால் இது பெங்களூரில் பருவமழை பகுதி மற்றும் நீங்கள் தீவிரம் குறைந்துவிட்டதைக் காண்க குறைந்தபட்ச மதிப்பு 4 6 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அது டிசம்பர் மாதங்களை நோக்கி 6 ஐ எட்டும் அங்கு மீண்டும் தெளிவான வானத்தைப் பார்க்கிறோம் எனவே kt காரணமாக இது தெளிவான குறியீடாகும் உள்ளூர் வளிமண்டல விளைவுகள் இந்த பாணியில் நன்றாக பிரதிபலிப்பதைக் காண்போம் Rd க்கு எதிரான நாட்களை சதி பார்ப்பது சுவாரஸ்யமானது இது சாய்ந்த காரணி மற்றும் Rt க்கு எதிராக ஒட்டுமொத்த சாய்வு காரணி எனவே இந்த Rd நீலக்கோடு சாய்வான காரணி மற்றும் பசுமைக் கோடு ஒட்டுமொத்த சாய்ந்த காரணி Rt குறைந்தRt எனவே இது உண்மையில் ஒத்த வடிவத்தில் இருந்தாலும் இது உண்மையில் குறைவானது முந்தைய மாதங்கள் மற்றும் பிற்கால மாதங்களில் Rd ஐ விட குறைவாக உள்ளது மற்றும் மழைக்காலங்களில் Rd குறைவாக இருப்பதையும் ஒட்டுமொத்த சாய்வுத் துறை சிறந்த மதிப்பைக் கொண்டிருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் மேகம் காரணமாக பரவுவதால் பரவக்கூடிய பகுதி அதிகமாக உள்ளது எனவே Rt அதிகமாகிறது சதி நாட்கள் மற்றும் தெளிவு குறியீட்டிற்கும் இது சுவாரஸ்யமாக இருக்கும் இது எவ்வாறு மாறுபடுகிறது மற்றும் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை தெளிவான குறியீட்டின் மாறுபாடு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் தெளிவு அட்டவணை மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் இருப்பதை மீண்டும் காண்கிறீர்கள் மார்ச் மாதங்களில் பெங்களூரில் வானம் தெளிவாக இருக்கும் போது இது 0 75 ஐ எட்டுகிறது மற்றும் மழைக்காலங்களில் இது 0 45 ஐ விட மிகக் குறைந்த எண்ணிக்கையை எட்டுகிறது இவை ஜூன் முதல் செப்டம்பர் அக்டோபர் வரையிலான பருவமழை மாதங்கள் பின்னர் அது மீண்டும் எழுகிறது எனவே kt தெளிவு அட்டவணை உண்மையில் அந்த வட்டாரத்தின் வளிமண்டல நிலைமைகளை பிரதிபலிக்கிறது எனவே முக்கியமான முடிவு என்னவென்றால் இந்த Hat மதிப்பீட்டை நீங்கள் இயக்கினால் இந்த பச்சை கோட்டை இங்கே பெறுவீர்கள் இது வளிமண்டல விளைவுகளுடன் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் ஆற்றல் உடனடி மற்றும் பி வி பேனலை வடிவமைக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இதுதான் இப்போது ஒரு வருடத்தில் குறைந்தபட்ச மதிப்பு என்ன என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதைப் பாருங்கள் எனவே இங்கே இந்த குறைந்தபட்ச மதிப்பு இங்கே நான் கர்சரை வைத்திருந்த இடம் 4 6 ஆக உள்ளது மேலும் உங்கள் எல்லா பயன்பாடுகளையும் வடிவமைக்க நீங்கள் எடுக்க வேண்டிய மதிப்பு இதுதான் ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு நான்கு புள்ளி ஆறு கிலோவாட் மணிநேரம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஆற்றலின் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு ஆற்றல் மற்றும் பிற நாட்களில் நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் எனவே மிக மோசமான நிலை கர்சரால் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த மதிப்பு Hat குறைந்தபட்சம் மற்றும் டிவி பெற்றோரை வடிவமைக்கவும் அளவிடவும் இது பயன்படும்